MOS டிரான்சிஸ்டர் ஐ பயன்படுத்தி ஒரு ஆம்ப்ளிபையர் இன் அடிப்படை டோபாலஜி இப்போது நம்மிடம் உள்ளது ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு சிக்கல்களை நாம் தீர்க்க வேண்டும் முதலாவதாக பல dc வயர் சோர்சஸ் தேவைகளை நாம் அகற்ற வேண்டும் நமது சர்க்யூட் பேட்டரி மூலம் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் சோர்ஸ் மற்றும் லோடு இவைகள் கிரவுண்ட் ல் குறிப்பிட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த சோர்ஸ் மற்றும் லோடு இவைகளைப் பயன்படுத்த முடியும் இரண்டு டெர்மினல்ஸ் களில் ஒன்று கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது சர்க்யூட் ன் பொதுவான குறிப்பு முனை ஆகும் எனவே இப்போது இந்தப் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வோம் முதலில் எளிதாக இருக்கும் இரண்டாவது பிரச்சனையை எடுத்து தீர்ப்போம் எந்த ஒரு சர்க்யூட் டிலும் நமக்கு பல dc மின்னழுத்தங்கள் தேவைப்படும் நமது குறிப்பிட்ட உதாரணத்தில் 23 ஓல்ட்ஸ் மற்றும் 3 ஓல்ட்ஸ் தேவைப்பட்டது இப்போது ஒரு பெரிய மின்னழுத்தத்திலிருந்து சிறிய மின்னழுத்தத்தை உருவாக்குவது மிகவும் எளிதானது கொள்கையளவில் நீங்கள் ஒரு ரெசிஸ்ட்டிவ் டிவைடர் ஐ பயன்படுத்தலாம் எனவே நமக்கு தேவையான அதிகபட்ச மின்னழுத்தங்களிலிருந்து அந்த மதிப்புள்ள சோர்ஸ் ஐ வைத்திருப்பதாக கருதுவோம் இந்த பரிசோதனையில் நம்மிடம் 23 ஓல்ட்ஸ் ஆதாரம் உள்ளது மற்றும் பெரிய மின்னழுத்தத்திலிருந்து சிறிய மின்னழுத்தத்தை உருவாக்குவோம் இது மிகவும் எளிதானது 3 ஓல்ட் உருவாக்க நம்மிடம் 23 ஓல்ட்ஸ் உள்ளது நமக்கு இங்கே தேவைப்படுவது ஒரு ரெசிஸ்ட்டிவ் டிவைடர் மட்டுமே அதில் எதுவும் இணைக்கப்படவில்லை என்றால் இங்கே மின்னழுத்தம் 23 ஓல்ட்ஸ் முறை R 2 ஆல் R 1 மற்றும் R 2 ஆக இருக்கும் உண்மையில் முழு சர்க்கியூட் டையும் ஒரு தெவெனின் சமமான மின்னழுத்த ஆதாரமாக வடிவமைக்க முடியும் இது 23 ஓல்ட்ஸ் R 2 மூலம் R 1 மற்றும் R 2 உடன் R 1 இணையான R 2 உடன் தொடரில் இருக்கும் இது பாயிண்ட் மற்றும் கிரவுண்ட் இதற்கிடையில் தெவெனின் சமமான மின்னழுத்த ஆதாரமாக இருக்கும் எனவே R 1 விகிதத்தை R 2 மூலம் சரி செய்வதால் நீங்கள் இங்கே 3 ஓல்ட்ஸ் மின்னழுத்தத்தை பெறலாம் மேலும் இது R 1 க்கு இணையான R 2 என்ற தொடர் எதிர்ப்பை கொண்டிருக்கும் எனவே இந்த பகுதி மிகவும் எளிதானது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் உதாரணமாக நம்மிடம் 3 ஓல்ட்ஸ் இருந்தன மேலும் நம்மிடம் ஒரு சிக்னல் மூலமாக V கள் மற்றும் R s உடன் தொடர்புள்ளது மேலும் MOS டிரான்சிஸ்டர் ரின் கேட் மூலம் நமக்கு தேவையான 3 ஓல்ட்ஸ் மற்றும் V கள் பெறலாம் இதை எளிமையாக எவ்வாறு செய்வது என்று இப்போது பார்ப்போம் என்னிடம் 2 சிறந்த மின்னழுத்த ஆதாரங்கள் உள்ளன அவை V a மற்றும் V b என்று வைத்துக் கொள்வோம் இவை R சிக்கலை தவிர்ப்பதற்காக மட்டுமே அதை கணக்கில் எடுத்துக் கொள்வது மிகவும் எளிதானது ஆனால் முடிந்தவரை உங்களுக்கு எளிமையாக கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் Dc சார்பு மின்னழுத்துடன் தொடர்புடைய V a மற்றும் V b இவைகளை சிக்னல் க்கு தொடர்புடையதாக நீங்கள் நினைக்கலாம் மேலும் இதிலிருந்து நான் V a மற்றும் V b இவைகளின் காம்பினேஷன் ஐ உருவாக்க முடியும் உண்மையில் எனக்கு தேவை V a பிளஸ் V b ஆகும் ஆனால் எனக்கு ஆல்பா V a பிளஸ் பீட்டா V b கிடைக்கும் பிறகு V a அல்லது V b மதிப்புகளை எப்படியாவது சரி செய்யலாம் அல்லது எனக்கு கிடைத்ததை மட்டும் வைத்துக்கொள்ளலாம் முக்கியமாக நான் சிக்னல் ல் dc சார்பை சேர்க்க வேண்டும் இந்த வெளிப்பாடு அந்த வகையான சேர்க்கையை குறிக்கிறது ஒருவேளை V a என்பது dc பயாஸ் ஆகவும் V b என்பது சிக்னல் ஆகவும் இருந்தால் அது ஆல்பா எண்ணிக்கையை குறிக்கிறது இந்த dc பயாஸ் மற்றும் பீட்டா டைம்ஸ் சிக்னல் ஐ குறிக்கிறது இறுதியாக dc பிளஸ் சிக்னல் வடிவத்தை கொடுக்கிறது எனவே இதை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் எனவே லீனியர் காம்பினேஷன் ஆல்பா V a பீட்டா பிளஸ் V b ஐ பெற என்னிடம் V a மற்றும் V b இருக்க வேண்டும் இதுபோன்ற சர்க்யூட் ஐ நீங்கள் பயன்படுத்துவதைப் பற்றி சிந்தியுங்கள் இது மிகவும் எளிமையானது முதலில் இந்த இரண்டு மின்னழுத்தங்கள் மூலம் எந்த லீனியர் சர்க்யூட் க்கு உள்ளே நுழைந்தாலும் நீங்கள் பெறுவது இரண்டு மின்னழுத்தங்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கும் இது லீனியர் காம்பினேஷன் னின் வரையறை ஆகும் இப்போது எளிமையான இந்த சர்க்யூட் மீண்டும் ஒரு வோல்டேஜ் டிவைடர் ஆக மாறிவிடும் இதை R a மற்றும் R b என்று அழைக்கலாம் இப்போது இந்த கட்டத்தில் ஆல்பா மற்றும் பீட்டா வின் மதிப்புகளை தயவுசெய்து கணக்கிடுங்கள் இது ஆல்பா V a மற்றும் பீட்டா V b இவைகளை கொடுக்கும் அதாவது இந்த பாயிண்ட் மற்றும் கிரவுண்ட் இதற்கிடையில் ஆல்பா V a பீட்டா V b நமக்கு கிடைக்கும் தயவுசெய்து ஆல்பா மற்றும் பீட்டா இவைகளின் மதிப்பை கணக்கிட பயிற்சி செய்யுங்கள் இந்த கட்டத்தில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் மின்னழுத்தமானது V a டைம்ஸ் R b பை R a பிளஸ் R b பிளஸ் V b டைம்ஸ் R a பை R a பிளஸ் R b ஆகும் எனவே நாம் Va மற்றும் V b ஆகியவற்றின் லீனியர் காம்பினேஷன் ஐ கொண்டுள்ளோம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் V a ஆனது சில காரணிகளால் குறைக்கப்படுகிறது மேலும் V b ஆனது இந்த காரணிகளால் குறைக்கப்படுகிறது இப்போது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் V a ஐ விட சிறியதாக சிலவற்றை V b விட சிறியதாக சிலவற்றையும் பெறுவீர்கள் உதாரணமாக இங்கே உங்களுக்கு 3 ஓல்ட்ஸ் தேவைப்பட்டால் 3 ஓல்ட்ஸ் ஐ விட பெரிய V a உடன் தொடங்க வேண்டும் அப்போது நீங்கள் 3 ஓல்ட்ஸ் பெறுவீர்கள் இதைப் போலவே V s அதற்கு சமமான V b உடன் தொடங்குகிறோம் இங்கே நமக்கு கிடைப்பது V s ஐ விட சிறியதாக இருக்கும் அதாவது சில சிக்னல் கள் தொலைந்து விட்டன அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இதைவிட சிறப்பாக செய்ய முடியும் நாம் dc பயாஸ் அல்லது சிக்னல் ஐ இழக்க வேண்டியதில்லை நாம் இதை ஏன் என்று பார்ப்போம் எனவே மீண்டும் V a ஐ dc பயாஸ் என்றும் V b என்பது சிக்னல் என்றும் நினைக்கிறேன் அடிக்கடி நாம் எதிர்கொள்ளும் நிலை என்னவென்றால் சிக்னல் ல் சைனுசாய்டு போன்ற சில பிரீகொன்சி ஒமேகா நாட் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் இது பூஜ்ஜியத்தை விட அதிகமானது ஆனால் அது dc அல்ல சில பிரீகொன்சி ன் சிக்னல் ஆகும் இந்த விஷயத்தில் நாம் சைனுசாய்டு அளவுகளை கொண்டிருப்பதால் சைனுசாய்டல் ன் நிலையான பகுப்பாய்வு செய்ய வேண்டும் மேலும் சிறு மாறுபாட்டுடன் அதே சர்க்யூட் ஐ நான் உபயோகிக்கிறேன் மின்தடையங்களுக்கு பதிலாக அதிர்வெண் சார்ந்து இருக்கக்கூடிய மின்தடையங்களை பயன்படுத்துவேன் அவை Z a மற்றும் Z b ஆகும் இப்போது இங்கே அடிப்படை மின் சுற்றுகளில் அதிர்வெண் சார்ந்த கூறுகள் இருந்தால் மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் சைனுசாய்டல் மின்அழுத்தங்கள் அல்லது மின்னோட்டங்கள் மட்டுமே சர்க்யூட் ல் இருந்தால் நீங்கள் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் பயன்படுத்தலாம் இது மின்தடைகளை மட்டுமே கொண்ட சர்க்யூட் ஐ போலவே எளிதானது எனவே நீங்கள் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அல்லது பேசர் அனாலிசிஸ் மற்றும் பலவற்றை அறிந்திருக்க வேண்டும் உங்களிடம் சைனுசாய்ட்ஸ் இருந்தால் நிலையான நிலையை மிக எளிதாக மதிப்பீடு செய்யலாம் எனவே இங்கே நிலையான மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் என்றால் V x என்பது V x டைம்ஸ் Z b பை Z a பிளஸ் Z b பிளஸ் V b டைம்ஸ் Z a பை Z a பிளஸ் Z b ஆக இருக்கும் மற்றும் பொதுவாக நீங்கள் இவற்றுக்கு பேசர் குறியீட்டை பயன்படுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஐ ஆதாரங்களுடன் செய்யும்போது எல்லா ஆதாரங்களும் ஒரே அலைவரிசையில் இருக்க வேண்டும் அதாவது பகுப்பாய்வின் ஒவ்வொரு படியிலும் அவை ஒரே அலைவரிசையில் இருக்க வேண்டும் V a என்பது dc ஆகும் மற்றும் V b என்பது வேறு சில அலைவரிசை ஆகும் அல்லது பொதுவாக 2 வெவ்வேறு அலைவரிசைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஒரு அலைவரிசையிலும் பின்னர் மற்றொரு அலைவரிசையிலும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே மீண்டும் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ன் அடிப்படைகள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் அதை புதிதாக ஆர்வமாக செய்ய வேண்டும் உங்களிடம் பல அலைவரிசைகள் இருந்தால் நீங்கள் அவற்றை மேலும் பகுப்பாய்வு செய்யலாம் ஆனால் அந்த அலைவரிசைகளை ஒருமுறை பரிசீலித்து அவற்றை தனித்தனியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த சிக்கலான மின்தடை மதிப்புகள் அலைவரிசையை பொருத்து மாறுபடும் எனவே நீங்கள் அதை ஒரே நேரத்தில் ஒரு அலைவரிசையில் மட்டும் செய்ய வேண்டும் இப்போது நாம் விஷயத்திற்கு வருவோம் நம்மிடம் இரண்டு அலைவரிசை இன்ட்ரஸ்ட் dc மற்றும் சில ஒமேகா நாட் உள்ளன V a க்கு dc மட்டுமே உள்ளது மற்றும் V b க்கு ஒமேகா நாட் மட்டுமே உள்ளது என்று கூறினோம் எனவே நம்மிடம் dc ஒமேகா நாட் ஆகிய இரண்டு அலைவரிசைகள் உள்ளன எனவே முதலில் நாம் dc ல் மதிப்பீடு செய்கிறோம் ஒரே மாதிரியான ஃபார்முலா ஐ இதற்கும் பயன்படுத்துகிறோம் V x க்கான ஃபார்முலா மற்றும் அதன் வெளிப்பாடு இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே இது எப்போதும் செல்லுபடி ஆகும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் dc V a க்கு குறிப்பிட்ட dc மதிப்பு உள்ளது மற்றும் பூஜியம் அலைவரிசையில் மின்தடைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் V b ல் எந்த dc கூறுகளும் இல்லை என்று நினைக்கிறோம் அதனால் அந்த பகுதி பூஜ்யமாக இருக்கிறது ஒமேகா நாட் ல் V a ன் கூறு உள்ளது ஏனெனில் இது dc பயாஸ் என்று நாம் கருதுகிறோம் முதலாவதாக இருப்பது V a மற்றும் V b காரணமாக பூஜ்யமாக உள்ளது சைனுசாய்டு ன் உச்ச மதிப்பு ஏதுவாக இருந்தாலும் ஒமேகா நாட் ல் உள்ள டைம்ஸ் Z a ஐ Z a ல் உள்ள ஒமேகா நாட் மற்றும் Z b ல் உள்ள ஒமேகா நாட் ஆல் வகுக்கப்படும் எனவே இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது பூஜ்ஜியம் அலைவரிசையில் மதிப்பிடப்பட்ட விகிதம் ஆகும் மற்றும் இது ஒமேகா நாட் அலைவரிசையில் மதிப்பிடப்படுகிறது எனவே இந்த இரண்டு விதங்களையும் ஒன்றாக மாற்றுவது சாத்தியமாகும் இவை ஒன்றுக்கொன்று ஒத்துப் போனாலும் கூட dc மற்றும் ஒமேகா நாட் ன் சிக்னல் ஆகிய 2 சிக்னல்ஸ் களுக்கு முன்புபோலவே வெவ்வேறு அலைவரிசைகளில் மதிப்பீடு செய்யப்பட்டன ஆகவே தோராயமாக இவை ஒரே மாதிரி இருக்க நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்றால் Z b இன் பூஜ்ஜியம் Z a பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அதாவது dc ல் Z b மதிப்பு Z a மதிப்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் இதைப் போலவே தோராயமாக ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்றால் ஒமேகா நாட் ல் உள்ள Z a ஒமேகா நாட் ல் உள்ள Z b ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அதனால் அதில் உள்ளவை அனைத்துமே மேலும் பல காம்பினேஷன்ஸ் களுக்கு சாத்தியமாகும் சம்பந்தப்பட்ட இவை இரண்டிலிருந்தும் நீங்கள் இதை அறிய முடியும் அதாவது Z b ன் மின்தடையானது அலைவரிசையில் குறைய வேண்டும் அல்லது Z a ன் மின்தடையானது அலைவரிசையில் அதிகரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் அது பூஜ்ஜியத்திலிருந்து ஒமேகா நாட் அல்லது இரண்டுக்கும் செல்லும்போது இதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே பல சாத்தியமான மாற்று வழிகள் உள்ளன நம்மிடம் V a dc மற்றும் ஒமேகா நாட் ல் உள்ள V b மேலும் Z a மற்றும் Z b உள்ளன இப்போது நாம் R மற்றும் C இவைகளை வைத்திருக்கலாம் இதில் Z a எப்பொழுதும் இங்கு நிலையாக இருக்கும் இது R ஆகும் மேலும் பூஜ்ஜியத்தின் Z b என்பது முடிவற்றது dc ல் மின்தடையின் கெபாசிட்டர் முடிவற்றது ஆகும் எனவே முதல் நிபந்தனை நமக்கு திருப்தியாக உள்ளது மேலும் நீங்கள் C இன் கொள்ளளவு மதிப்பை தேர்வு செய்ய வேண்டும் இதுவும் திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளது அதாவது R என்பது ஒமேகா நாட் C ஐ விட 1 அதிகமாக உள்ளது எனவே இதுதான் முதலில் சாத்தியமாக உள்ளது இரண்டாவது சாத்தியக்கூறு என்னவென்றால் உங்களிடம் L மற்றும் R இவைகள் இருந்தால் முதலில் உள்ளது தானாகவே பூர்த்தியாக இருக்கும் ஏனென்றால் Z a பூஜ்ஜியத்தின் மின்தடை dc ல் உள்ள இண்டக்டர் ன் மின்தடை பூஜ்யம் ஆகும் மேலும் R அதைவிட அதிகமாக இருக்கும் இரண்டாவது நிபந்தனையை பூர்த்தி செய்ய ஒமேகா நாட் L ஐ விட அதிகமாக இருக்கும் வகையில் L இன் மதிப்பை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மேலும் இறுதியாக மூன்றாவது ஆல்ட்டர்நேட்டிவ் L மற்றும் C ஆகியவற்றை கொண்டிருப்பது ஆகும் மேலும் முதலில் உள்ள ஒன்றை பூர்த்தி அடைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏனென்றால் dc இது எல்லையற்ற மின்தடையை கொண்டுள்ளது மற்றும் இது பூஜ்ஜியம் மின்தடையை கொண்டுள்ளது அதனால் முதலாவதாக இருப்பது தானாகவே பூர்த்தி அடைந்திருக்கும் மேலும் ஒமேகா நாட் C ஐ விட ஒமேகா நாட் L அதிகமாக இருக்கும்படி நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இந்த நெட்வொர்க் க்கு பல மாற்று வழிகள் உள்ளன ஆகவே நாம் முக்கியமாக செய்யவேண்டியது என்னவென்றால் சிக்னல் உடன் ஒரு dc ஐ சேர்க்க வேண்டும அது dc அல்ல அது ஒரு சைனுசாய்டு இது சில அலைவரிசைகள் கொண்ட ஒமேகா நாட் ஆகும் மற்றும் நமக்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் V a மற்றும் V b மேலும் நம்மிடம் R மற்றும் C அல்லது L மற்றும் C உள்ளன இதுவும் சாத்தியமாகும் அல்லது இறுதியாக L மற்றும் R இவைகளை கொண்டிருக்கலாம் இவை அனைத்தும் எதிர்வினை கூறுகளின் பொருத்தமான தேர்வுகளால் சாத்தியமாகும் இந்த இம்பிடன்ஸ் டிவைடர் ல் உள்ள கூறுகளில் குறைந்தபட்சம் ஒன்றாவது அலைவரிசை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இங்கு நமக்கு முரண்பட்ட தேவைகள் உள்ளன dc ல் Z b என்பது Z a அளவை விட மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் ஒமேகா நாட் ல் Z b என்பது Z a ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் இந்த கூறுகளில் குறைந்தபட்சம் ஒன்றாவது அலைவரிசை சார்ந்ததாக இருக்க வேண்டும் எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் நாம் ஒமேகா நாட் ல் V a dc பிளஸ் V b ஐ பெறுவோம் எனவே இதில் இரண்டு சிக்னல்ஸ் களின் கூட்டுத்தொகை போல காணப்படும் இது மின்தடையின் சில பிரிவுகள் ஆகும் ஆனால் dc க்கு V a மற்றும் ஒமேகா நாட் ல் V b க்கு இந்த பிரிவை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் யோசனை ஆகும் இந்த எல்லா பரிசோதனைகளும் நமக்கு ஒரே மாதிரியான விளைவை தரும் எனவே இந்த நெட்வொர்க்குகள் அனைத்தும் ac கப்ளிங் நெட்வொர்க்குகள் என்று அழைக்கப்படுகின்றன சில நேரங்களில் அவை டிகப்ளிங் நெட்வொர்க்குகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு யோசனை என்னவென்றால் சைனுசாய்டல் பிரீகொன்சி ல் உள்ள சிலவற்றை எடுத்து ஒரு அர்பிற்றரி dc வேல்யூ உடன் நீங்கள் சேர்க்க வேண்டும் மேலும் இவை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன சிக்னலில் dc கூறுகள் இருக்கும்போது மட்டும் இவற்றை பயன்படுத்த முடியாது இதுபோன்ற சர்க்யூட்ஸ் உள்ளன ஆனால் இப்போது சிக்னலின் எந்த dc கூறுகளும் இல்லாத நிகழ்வுகளை மட்டும் நாம் கருத்தில் கொள்வோம் இப்போது பொதுவாக சிக்னல் அது ஒற்றை அலைவரிசை சிக்னல் இல்லை ஆனால் அதில் நிறைய அலைவரிசைகள் உள்ளன அப்படியானால் இங்குள்ள இந்த நிபந்தனைகள் குறைந்த அலைவரிசைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் எனவே இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மிக குறைந்த அலைவரிசைகள் மிகவும் மோசமானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே குறைந்த அலைவரிசைகளுடன் அவை ஒத்துப்போக வேண்டும்